கடந்த விரிவுரையில் வழக்கமான குழாய்கள் மற்றும் அவற்றின் உயர் அதிர்வெண் வரம்புகள் குறித்து விவாதித்தோம் அதன் பிறகு நேரியல் கற்றை குழாய்கள் மற்றும் அவற்றின் அடிப்படை வேலை பற்றி விவாதித்தோம் இரண்டு குழி கிளைஸ்ட்ரான் அதன் வேலை அதன் பயன்பாடுகள் மற்றும் நடைமுறையில் கிடைக்கக்கூடிய இரண்டு குழி கிளைஸ்டிரான்களின் விவரக்குறிப்புகள் பற்றிய விரிவான பகுப்பாய்வு இன்று நான் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் மற்றும் டிராவலிங் அலை குழாய்களைப் பற்றி விவாதிப்பேன் எனவே ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானுடன் தொடங்குவோம் இது குறைந்த சக்தி கொண்ட மைக்ரோவேவ் ஆஸிலேட்டர் ஆகும் ஒரு ஆஸிலேட்டரை வடிவமைக்க நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஊசலாட்டங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டிற்கு நேர்மறையான பின்னூட்டத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதாவது லூப் ஆதாயம் ஒற்றுமை அல்லது வெளியீட்டு சக்தியின் ஒரு பகுதியை மீண்டும் உள்ளீட்டு குழிக்கு அளித்தால் கிளிஸ்டிரானுக்கு நாம் சொல்லலாம் அதாவது லூப் ஆதாய அளவு 1 மற்றும் பின்னூட்ட பாதை கட்ட மாற்றம் 2 π அல்லது 2π of இன் பெருக்கம் பின்னர் கிளைஸ்ட்ரான் ஊசலாடும் இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் இரண்டு குழி கிளைஸ்டிரானைப் பயன்படுத்தி ஆஸிலேட்டரை உருவாக்க முடியுமா இந்த கேள்விக்கான பதில் ஆம் நம்மால் முடியும் ஆனால் அதற்கு சில குறைபாடுகள் இருக்கும் ஊசலாட்ட அதிர்வெண் மாறினால் நேர்மறையான துவக்கத்தை வழங்க இரண்டு குழிகளின் அதிர்வு அதிர்வெண்களையும் பின்னூட்ட பாதை கட்ட மாற்றத்தையும் மீண்டும் சரிசெய்ய வேண்டும் இரண்டு குழி கிளைஸ்டிரானின் இந்த குறைபாட்டை ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் மூலம் சமாளிக்க முடியும் ஏனெனில் இது ஒற்றை குழி கொண்டது மற்றும் பின்னூட்டத்தை வழங்குவதற்காக எலக்ட்ரான்களை மீண்டும் குழிக்கு விரட்ட ஒரு பிரதிபலிப்பான் அல்லது விரட்டும் உள்ளது மற்றும் பின்னூட்ட பாதை கட்ட மாற்றத்தை மாற்றியமைப்பதன் மூலம் சரிசெய்ய முடியும் மின்னழுத்தம் இந்த காரணத்தினால் இரண்டு குழி கிளைஸ்ட்ரான் ஆஸிலேட்டர்கள் கட்டப்படவில்லை மற்றும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் ஆஸிலேட்டர் கட்டப்பட்டுள்ளது ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானின் வேலை இரண்டு குழி கிளைஸ்ட்ரானின் வேலைக்கு ஓரளவு ஒத்திருக்கிறது எனவே ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் செயல்பாட்டுக் கொள்கை வேகம் மற்றும் தற்போதைய பண்பேற்றம் ஆகும் எனவே கேத்தோடில் இருந்து எலக்ட்ரான் கற்றை செலுத்தப்படுகிறது மற்றும் அந்த ஊசி கற்றை குழி வரை ஒரே சீரான வேகத்துடன் பயணிக்கிறது மற்றும் குழி இடைவெளியில் எலக்ட்ரான்களின் வேகம் மாற்றியமைக்கப்படுகிறது அந்த வேகம் பண்பேற்றப்பட்ட எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வேகங்களுடன் விரட்டுபவர் இடத்திற்குள் நுழைகின்றன மற்றும் விரட்டல் தட்டில் இருந்து திசைவேக பண்பேற்றம் மற்றும் விரட்டும் சக்திகளின் காரணமாக குத்துவிளக்கு எலக்ட்ரானின் குழிக்கு திரும்பும் பயணத்தில் நடைபெறுகிறது கொத்து உருவாக்கம் காரணமாக குழியில் தற்போதைய பண்பேற்றம் இருக்கும் எனவே ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் எவ்வாறு செயல்படுகிறது எனவே இப்போது அதன் செயல்பாட்டை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் எனவே இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் அடிப்படை திட்டமாகும் இதில் எங்களிடம் கேத்தோடு உள்ளது எனவே எலக்ட்ரான் கற்றை செலுத்தப்படும் கேத்தோட் இதுதான் பின்னர் இது கவனம் செலுத்தும் அனோட் அல்லது முடுக்கிவிடும் அனோட் ஆகும் இது எலக்ட்ரான் கற்றை மையமாகக் கொண்டுள்ளது அல்லது எலக்ட்ரான் கற்றைக்கு குறுகலாக குறைகிறது பின்னர் நமக்கு குழி உள்ளது எனவே இது முன்னோக்கி நகரும் எலக்ட்ரான்களுக்கான கொத்துத் தன்மை மின் வாய் குழியாகவும் எலக்ட்ரான்கள் அல்லது பின்தங்கிய நகரும் எலக்ட்ரான்களுக்கு திரும்புவதற்கான பற்றும் குழியாகவும் செயல்படும் குழி ஆகும் எனவே இது குழி இடைவெளி இங்கு வேகம் மற்றும் கரண்ட் பண்பேற்றம் நடைபெறும் மற்றும் இடைவெளி d க்கு சமமாக இருக்கும் இந்த விரட்டும் தட்டு எங்களிடம் உள்ளது Vr இந்த Vr மிக அதிகமாக உள்ளது எனவே விரட்டும் தட்டில் இந்த எதிர்மறை ஆற்றல் இருப்பதால் இந்த குழி இடைவெளியில் இருந்து வரும் எலக்ட்ரான் கற்றை மீண்டும் குழிக்கு பிரதிபலிக்கிறது எனவே இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் அடிப்படை அமைப்பு இப்போது இரண்டு குழி கிளைஸ்ட்ரான் மற்றும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் ஆகியவற்றின் கட்டமைப்புகளில் உள்ள வேறுபாடு என்ன முதல் வேறுபாடு என்னவென்றால் இரண்டு குழி கிளைஸ்டிரானில் இரண்டு துவாரங்கள் உள்ளன அதேசமயம் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் ஒரே ஒரு குழி மட்டுமே உள்ளது இது கொத்துத் தன்மை மின் வாய் குழி மற்றும் பற்றும் குழி ஆகிய இரண்டிலும் செயல்படுகிறது மற்றொரு வித்தியாசம் என்னவென்றால் இந்த இடத்தில் இரண்டு குழி கிளைஸ்டிரானில் ஒரு சேகரிப்பான் உள்ளது இது வெளியீட்டு குழியிலிருந்து வரும் எலக்ட்ரான் கற்றை சேகரிக்கப் பயன்படுகிறது அதேசமயம் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் எலக்ட்ரான் கற்றை விரட்ட பயன்படும் கலெக்டருக்கு பதிலாக விரட்டு தட்டு உள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் நமக்கு ஏன் இந்த எலக்ட்ரான் கற்றை எதிர்க்க வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் மின் ஊசலாட்டங்களுக்கு வெளியீட்டிலிருந்து உள்ளீடு வரை பின்னூட்டம் தேவைப்படுகிறது மற்றும் எலக்ட்ரான் கற்றை உள்ளீட்டு குழிக்கு மீண்டும் பிரதிபலிப்பதன் மூலம் இந்த விரட்டி தட்டு மூலம் பின்னூட்டம் தயாரிக்கப்படுகிறது எனவே இவை இரண்டு குழி கிளைஸ்ட்ரான் மற்றும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் ஆகியவற்றின் கட்டமைப்புகளில் உள்ள வேறுபாடுகள் இப்போது ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் குழாயில் எலக்ட்ரான் எவ்வாறு நகர்கிறது என்று பார்ப்போம் எனவே இந்த கேத்தோடில் இருந்து எலக்ட்ரான் கற்றை உருவாக்கப்படுகிறது இது இந்த குழி வரை ஒரே சீரான வேகத்துடன் நகரும் மற்றும் இந்த குழியில் வேகம் பண்பேற்றம் நடைபெறுகிறது எனவே சில எலக்ட்ரான் துரிதப்படுத்தப்படும் மற்றும் சில எலக்ட்ரான்கள் வீழ்ச்சியடையும் மேலும் சில எலக்ட்ரான்களுக்கு எந்த விளைவும் இருக்காது எனவே நேர்மறை இடைவெளி மின்னழுத்தங்களில் இந்த குழிக்குள் நுழையும் எலக்ட்ரான்கள் துரிதப்படுத்தப்படும் மேலும் அந்த எலக்ட்ரான்கள் அதிக வேகத்தைக் கொண்டிருக்கும் இடைவெளி மின்னழுத்தம் எதிர்மறையாக இருக்கும்போது இந்த குழிக்குள் நுழையும் எலக்ட்ரான்கள் அந்த எலக்ட்ரான்கள் வீழ்ச்சியடைந்து மற்ற எலக்ட்ரான்களுடன் ஒப்பிடும்போது அவற்றின் வேகம் குறைவாக இருக்கும் இடைவெளி மின்னழுத்தம் 0 ஆக இருக்கும்போது இந்த குழிக்குள் நுழையும் எலக்ட்ரான்கள் இந்த இடைவெளி மின்னழுத்தத்தால் அவற்றின் வேகம் மாற்றப்படாது எனவே இந்த எலக்ட்ரான்கள் அனைத்தும் விரட்டும் இடத்தில் நுழையும் போது வெவ்வேறு வேகங்களைக் கொண்டிருக்கும் இது விரட்டும் இடம் இப்போது இந்த எலக்ட்ரான்கள் இந்த விரட்டும் இடத்தில் வெவ்வேறு திசைவேகங்களைக் கொண்டிருப்பதால் அவை வேகங்களைப் பொறுத்து விரட்டுபவர் இடத்தில் வெவ்வேறு தூரங்களில் பயணிக்கும் அதிக வேகங்களைக் கொண்ட எலக்ட்ரான்கள் இந்த விரட்டும் இடத்தில் ஆழமாகச் சென்று அதிக தூரம் பயணிக்கும் அதேசமயம் குறைந்த வேகங்களைக் கொண்ட எலக்ட்ரான்கள் விரட்டும் இடத்தில் குறைந்த தூரம் பயணிக்கும் எனவே விரட்டும் இடத்திற்குள் நுழைந்த பிறகு இந்த விரட்டும் தட்டில் அதிக எதிர்மறை ஆற்றல் இருப்பதால் இந்த விரட்டும் தட்டில் இருந்து விரட்டும் சக்தியை அவர்கள் உணர்கிறார்கள் மேலும் அவை விரட்டும் தட்டுக்கு அருகில் செல்லும்போது விரட்டும் சக்தி அதிகரிக்கிறது சில சமயங்களில் விரட்டும் சக்தி அவற்றின் திசைவேகத்தை 0 ஆக்கி அந்த எலக்ட்ரான்களை மீண்டும் உள்ளீட்டு குழிக்கு பிரதிபலிக்கும் எனவே இந்த விரட்டும் தட்டில் இருந்து இந்த திசைவேக பண்பேற்றம் மற்றும் விரட்டும் சக்தி காரணமாக எலக்ட்ரான்களின் கொத்து எலக்ட்ரான்களின் திரும்பும் பயணத்தில் நடக்கும் இந்த இடைவெளி குழி இடைவெளியின் மையத்தில் எலக்ட்ரான்களின் கொத்து நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இந்த இந்த கொத்து நேரம் இடைவெளி மின்னழுத்தத்தின் கட்டம் பின்னடைவாக இருக்க வேண்டும் எலக்ட்ரான்களிலிருந்து குழிக்கு அதிகபட்ச மின் பரிமாற்றத்தை உறுதி செய்வதற்காக இது செய்யப்படுகிறது எனவே இந்த மின் பரிமாற்றத்தின் காரணமாக ஊசலாட்டங்கள் இருக்கும் ஆகவே குழிவிலிருந்து விரட்டும் இடத்திற்கு எலக்ட்ரான்களை நகர்த்துவதன் மூலமும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானில் ஊசலாட்டங்கள் நீடிக்கின்றன எனவே இந்த ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் குழாயில் எலக்ட்ரான்கள் இப்படித்தான் நகரும் இப்போது கொத்து செயல்முறை மற்றும் முறைகள் மற்றும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் ஆகியவற்றைப் பார்ப்போம் இந்த செங்குத்து அச்சு குழி இடைவெளியில் இருந்து விரட்டும் தட்டு நோக்கி தூரத்தைக் குறிக்கிறது மேலும் இந்த கிடைமட்ட அச்சு எலக்ட்ரான்கள் விரட்டும் இடத்தில் நகரும் நேரத்தை குறிக்கிறது இந்த வளைவுகள் விரட்டும் இடத்தில் எலக்ட்ரான்களின் இயக்கத்தின் பாதையை குறிக்கின்றன எனவே வெவ்வேறு எலக்ட்ரான்கள் விரட்டும் இடத்திற்குள் நுழையும்போது அவற்றின் வேகத்தைப் பொறுத்து வெவ்வேறு பாதைகளைப் பின்பற்றுகின்றன எனவே இது நேரத்துடன் மாறுபடும் குழி இடைவெளி மின்னழுத்தமாகும் இப்போது கொத்து செயல்முறை புரிந்து கொள்ள எங்களிடம் ஒரு எலக்ட்ரான் குறிப்பு எலக்ட்ரான் V0 உள்ளது என்று சொல்லலாம் இது இந்த நேரத்தில் குழி இடைவெளியை அடைகிறது இந்த நேரத்தில் குழி இடைவெளி மின்னழுத்தம் 0 எனவே இந்த எலக்ட்ரானின் வேகம் குழி இடைவெளி மின்னழுத்தத்தால் மாற்றியமைக்கப்படாது எனவே இந்த எலக்ட்ரான் குழி இடைவெளியில் நுழைந்த அதே வேகத்துடன் விரட்டுபவர் இடத்தில் நுழைகிறது விரட்டும் இடத்திற்குள் நுழைந்த பிறகு இந்த எலக்ட்ரான் விரட்டியிலிருந்து விரட்டும் சக்தியை உணரும் இந்த சக்தியின் காரணமாக இந்த எலக்ட்ரானின் திசைவேகம் இந்த பாதையிலிருந்து நீங்கள் பார்க்க முடியும் எனவே இந்த செங்குத்து அச்சு ஆனது தூரம் இது நேரம் எனவே திசைவேகம் இந்த வளைவின் சாய்வான நேரத்தால் வகுக்கப்படும் எனவே எலக்ட்ரான்கள் விரட்டு தட்டுக்கு அருகில் செல்லும்போது இந்த வளைவின் சாய்வு குறைகிறது இதன் பொருள் இந்த எலக்ட்ரானின் வேகம் குறைகிறது இது விரட்டு தட்டுக்கு நெருக்கமாக நகரும் ஒரு கட்டத்தில் L0 என்று சொல்வோம் இந்த L0 தூரத்தை பயணித்த பிறகு எலக்ட்ரான் வேகம் 0 ஆக இருக்கும் மேலும் அது மீண்டும் குழியை நோக்கி பிரதிபலிக்கும் இந்த கட்டத்திற்குப் பிறகு இந்த பாதையில் உள்ளீட்டு குழியை நோக்கி நகரத் தொடங்கும் எனவே இந்த எலக்ட்ரான் குழி இடைவெளியின் பயணத்திற்கு t0 நேரம் எடுக்கும் என்று சொல்லலாம் இப்போது இன்னும் ஒரு எலக்ட்ரான் நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லலாம் இது ஆரம்ப எலக்ட்ரான் ஈ ஆகும் இது இடைவெளி மின்னழுத்தம் நேர்மறையாக இருக்கும்போது குழி இடைவெளியை அடைகிறது எனவே இந்த இடைவெளி மின்னழுத்தத்தால் இந்த எலக்ட்ரான் துரிதப்படுத்தப்படும் மேலும் அதன் வேகம் அதிகபட்சமாக இருக்கும் எனவே இந்த ஆரம்ப எலக்ட்ரான் அதிகபட்ச வேகத்துடன் விரட்டும் இடத்தில் நுழைகிறது எனவே இது விரட்டுபவர் இடத்தில் அதிகபட்ச தூரம் பயணிக்கும் எனவே தூரம் இந்த லே என்று சொல்லலாம் இந்த தூரத்திற்கு பிறகு இந்த ஆரம்ப எலக்ட்ரானும் குழியை நோக்கி மீண்டும் பிரதிபலிக்கிறது குறிப்பு எலக்ட்ரானுடன் ஒப்பிடும்போது இது அதிக நேரம் எடுக்கும் மேலும் அந்த நேரம் இந்த நேரத்திற்கு t0 மற்றும் இந்த நேரத்திற்கு சமம் எனவே இந்த நேரம் T 4 குழி இடைவெளி மின்னழுத்தத்தின் காலத்தின் நான்கில் ஒரு பங்கு எனவே குழி இடைவெளியின் பயணத்தில் ஆரம்ப எலக்ட்ரான் இந்த நீளத்திற்கு எடுக்கும் நேரம் மற்றும் மீண்டும் குழி இடைவெளிக்கு எடுக்கும் நேரம் ஆரம்ப எலக்ட்ரான் மற்றும் குழி இடைவெளி மின்னழுத்தத்தின் காலத்தின் நான்கில் ஒரு பங்கு ஆகும் இப்போது நம்மிடம் இன்னும் ஒரு எலக்ட்ரான் இருப்பதைப் பார்ப்போம் இது தாமதமாக எலக்ட்ரான் ஆகும் இது இடைவெளி மின்னழுத்தம் எதிர்மறையாக இருக்கும்போது குழி இடைவெளியை அடைகிறது எனவே இந்த எதிர்மறை இடைவெளி மின்னழுத்தத்தின் காரணமாக இந்த எலக்ட்ரான் வீழ்ச்சியடைந்து அதன் வேகம் குறைந்தபட்சமாக இருக்கும் இந்த குறைந்தபட்ச வேகம் காரணமாக இந்த எலக்ட்ரான் குறிப்பு எலக்ட்ரான் மற்றும் ஆரம்ப எலக்ட்ரானுடன் ஒப்பிடும்போது விரட்டுபவர் இடத்தில் குறைந்த தூரம் பயணிக்கும் மேலும் இது இந்த எல் எல் தூரத்தை பயணிக்கிறது என்று சொல்லலாம் இந்த தூரத்தை ஈடுகட்ட இது நேரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று கூறுவோம் இது குறிப்பு எலக்ட்ரான் எடுத்துக்கொண்ட நேரத்திற்கு சமமானதாகும் மின்னழுத்தம் எனவே குறிப்பு எலக்ட்ரானைப் பொறுத்தவரை t0 நேரத்திற்குப் பிறகு எலக்ட்ரான்களின் கொத்து நடைபெறுகிறது எனவே இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் காணக்கூடியபடி குழி இடைவெளியில் இந்த கொத்து நடைபெறுகிறது எனவே இந்த செங்குத்து அச்சு தூரமாகும் இது குழிவிலிருந்து பூஜ்ஜிய தூரமாக இருக்கும் பூஜ்ஜிய கோட்டை குறிக்கிறது எனவே குழி இடைவெளியில் கொத்து நடைபெறுகிறது நான் முன்பு விவாதித்தபடி இந்த குத்துச்சண்டையின் நேரம் இடைவெளியில் மின்னழுத்தத்தின் பின்னடைவு கட்டத்தை எதிர்கொள்கிறது இது பின்னடைவு கட்டத்தின் அரை சுழற்சி இது கட்டம் அரை சுழற்சியைக் குறைக்கும் எனவே குத்துவது இந்த சுழற்சியில் அல்லது இந்த அரை சுழற்சியில் நிகழ வேண்டும் இப்போது கொத்து சுழற்சியைப் பொறுத்து ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானில் வெவ்வேறு முறைகள் உள்ளன எனவே இந்த சுழற்சியில் கொத்து நடந்தால் அது 34 பயன்முறை என அழைக்கப்படுகிறது இந்த சுழற்சியில் கொத்து நடந்தால் அது 1 34 பயன்முறை என அழைக்கப்படுகிறது பொதுவாக குத்து சுழற்சிகளைப் பொறுத்து ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானில் n 34 பயன்முறை உள்ளது அங்கு n என்பது முழு எண் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த கொத்து நேரத்தை தேவையைப் பொறுத்து எவ்வாறு மாற்றுவது இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் குத்துச்சண்டை நேரம் இரண்டு அளவுருக்களைப் பொறுத்தது அவை விரட்டு மின்னழுத்தம் Vr மற்றும் விரட்டும் தூரம் L எனவே இந்த இரண்டு அளவுருக்களை மாற்றுவதன் மூலம் நாம் குத்து சுழற்சியை மாற்றலாம் அல்லது ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானின் பயன்முறையை மாற்றலாம் எனவே சரியான நேரத்தையும் குத்துவதற்கான சரியான இடத்தையும் தேர்ந்தெடுப்பதன் மூலம் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் குழாயில் ஊசலாட்டங்கள் நீடிக்கப்படுகின்றன இதுதான் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானின் செயல்பாடு பற்றியது நடைமுறையில் கிடைக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் விவரக்குறிப்புகளுக்கு செல்லலாம் எனவே ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் வேலை செய்யக்கூடிய அதிர்வெண் வரம்பு தோராயமாக 1 ஜிகாஹெர்ட்ஸ் முதல் 200 ஜிகாஹெர்ட்ஸ் வரை இருக்கும் டியூனிங் வரம்பு 5 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 2 மெகாவாட் வரை 10 மெகாவாட் மற்றும் ரிஃப்ளெக்ஸ் கிளிஸ்டிரானால் வழங்கக்கூடிய சக்தி வெளியீடு 10 மெகாவாட் முதல் 2 5 டபிள்யூ வரை ஆகும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் தத்துவார்த்த செயல்திறன் சுமார் 20 ஆகும் மற்றும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் நடைமுறை செயல்திறன் 10 முதல் 20 வரை எங்காவது உள்ளது இப்போது ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானின் பயன்பாடுகளைப் பார்ப்போம் ரேடார் ரிசீவரில் பயன்படுத்தக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் பல பயன்பாடுகள் உள்ளன அவை ரேடியோ ரிசீவர்களில் அல்லது மைக்ரோவேவ் ஜெனரேட்டர்களில் சமிக்ஞை மூலங்களில் பயன்படுத்தப்படலாம் அவை உள்ளூர் ஊசலாட்டங்கள் மற்றும் பெறுநர்கள் அல்லது அளவுரு பெருக்கிகளில் பம்ப் ஆஸிலேட்டர்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இவை சிறிய நுண்ணலை இணைப்புகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இவை அனைத்தும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்டிரானின் பயன்பாடுகள் இப்போது அலைக் குழாயில் பயணிக்கும் அடுத்த நுண்ணலைக் குழாயில் செல்லலாம் எனவே இந்த மைக்ரோவேவ் குழாய்கள் ஒத்ததிர்வு இல்லாத கட்டமைப்புகள் மேலும் அவை இரண்டு வகைகளாகும் முதலாவது ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாய்கள் அவை மெதுவான அலை கட்டமைப்புகள் மற்றும் பிராட்பேண்ட் பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன மற்றொன்று ரேடார் டிரான்ஸ்மிட்டர்கள் போன்ற உயர் சக்தி பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படும் குழி பயண அலைக் குழாய்கள் இந்த இரண்டு கட்டமைப்புகளையும் ஒவ்வொன்றாக விவாதிப்பேன் ஆனால் ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாயைப் பார்ப்பதற்கு முன் மெதுவான அலை கட்டமைப்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே மின்காந்த அலையை மெதுவாக்க மெதுவான அலை கட்டமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது மின்காந்த அலைகளை நாம் ஏன் மெதுவாக்க வேண்டும் என்பது கேள்வி இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் ஒரு சாதாரண அலை வழிகாட்டியில் ஒளியின் வேகத்தை விட மின்காந்த அலைகளின் கட்ட வேகம் அதிகமாக உள்ளது மேலும் எலக்ட்ரான் கற்றை வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்தின் ஒரு பகுதியை வரை துரிதப்படுத்தலாம் எனவே இந்த இரண்டின் வேகங்களில் ஒரு பெரிய பொருத்தமின்மை உள்ளது ஒன்று மின்காந்த அலை மற்றும் மற்றொன்று எலக்ட்ரான் கற்றை எனவே இந்த வேகம் பொருந்தாததால் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள போதுமான நேரம் கிடைக்காது எனவே ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு ஆற்றல் பரிமாற்றம் இருக்காது இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் மின்காந்த அலைகளின் வேகத்தை நாம் குறைக்க வேண்டும் இதனால் எலக்ட்ரான் மின்காந்த அலைகளுடன் தொடர்பு கொள்ள போதுமான நேரம் கிடைக்கும் இந்த வேலை மெதுவான அலை கட்டமைப்புகளால் செய்யப்படுகிறது ஹெலிகல் லைன் மடிந்த பின் வரி ஜிக்ஜாக் கோடு நெளி அலை வழிகாட்டி மற்றும் பல மெதுவான அலை கட்டமைப்புகள் உள்ளன இந்த மெதுவான அலை கட்டமைப்புகளில் என்ன நடக்கிறது என்றால் எலக்ட்ரான் கற்றை பாதையுடன் ஒப்பிடும்போது ஒரு மின்காந்த அலை ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க ஒரு பெரிய பாதை நீளத்தை நாங்கள் வழங்குகிறோம் எனவே மெதுவான அலை கட்டமைப்புகளில் வேகம் எவ்வாறு மாறுகிறது என்பதைப் புரிந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் எனவே நான் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு செல்ல விரும்பினால் இந்த தூரம் d என்று சொல்லலாம் எனவே இதிலிருந்து இந்த இடத்திற்கு பயணிக்க பல பாதைகள் உள்ளன எனவே ஒன்று நேரான பாதை இது குறுகிய பாதை மற்றொரு பாதை ஜிக்ஜாக் பாதை அல்லது இந்த பாதை அல்லது ஹெலிகல் பாதை அல்லது இந்த பாதை மற்றும் பலவாக இருக்கலாம் இந்த எல்லா பாதைகளிலும் இடப்பெயர்ச்சி என்பது d தான் ஆனால் அந்த பாதை வழியாக பயணிக்க எடுக்கும் நேரம் பாதையின் நீளத்தைப் பொறுத்து அதிகரிக்கிறது எனவே நேரம் அதிகரித்ததால் வேகம் குறையும் மேலும் மின்காந்த அலைகளின் வேகத்தை குறைக்க இந்த கருத்து பயன்படுத்தப்படுகிறது இப்போது மின்காந்த அலைகளின் வேகம் ஹெலிகல் கோடு மெதுவான அலை கட்டமைப்பில் எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் மேலும் குறைந்த பிறகு கட்ட வேகத்தின் மதிப்பு என்ன ஹெலிக்ஸின் இரண்டு திருப்பங்களுக்கிடையிலான தூரம் p என்பது அச்சு நீளம் மற்றும் திருப்பங்களின் விட்டம் d எனக் கூறுவோம் பின்னர் p இன் அச்சு இயக்கத்திற்கு மின்காந்த அலை மூலம் பயணிக்கும் பாதை நீளத்தைக் காணலாம் பித்தகோரஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தி அந்த தூரத்தை நாம் காணலாம் அந்த தூரம் இருக்கும் இப்போது இந்த ஹெலிக்ஸ் வழியாக பயணிக்கும் மின்காந்த அலைகளின் கட்ட வேகத்தின் விகிதமும் நேராக பாதையில் நேரடியாக பயணிக்கும் மின்காந்த அலைகளின் கட்ட வேகமும் அவற்றின் பாதை நீளங்களின் தலைகீழ் விகிதங்களாக இருக்கும் எனவே நேரான பாதையில் பயணிக்கும் மின்காந்த அலைக்கு பாதையின் நீளம் p மற்றும் இந்த ஹெலிக்ஸ் பாதை நீளம் வழியாக பயணிக்கும் மின்காந்த அலைக்கு p இன் அச்சு இயக்கத்திற்கு பாதையின் நீளம் எனவே விகிதம் இதை எளிதாக்குவதன் மூலம் நாம் பெறலாம் எனவே எண் மற்றும் வகுத்தல் இரண்டையும் p ஆல் வகுப்பதன் மூலம் இதைப் பெறலாம் இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் காணக்கூடியபடி இந்த கட்ட வேகம் C ஐ விட குறைவாக உள்ளது எனவே மின்காந்த அலைகளின் கட்ட வேகம் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருந்து ஒளியின் வேகத்தை விடக் குறைக்கப்படுகிறது கட்ட வேகத்தின் நமது தேவையைப் பொறுத்து இந்த இரண்டு அளவுருக்களையும் நாம் மாற்றலாம் இது d என்பது ஹெலிக்ஸ் விட்டம் மற்றும் p என்பது திருப்பங்களுக்கு இடையிலான தூரம் எனவே இந்த இரண்டு அளவுருக்களை மாற்றுவதன் மூலம் மின்காந்த அலைகளின் கட்ட வேகத்தை நமது தேவைக்கேற்ப மாற்றலாம் எனவே இந்த கருத்து மெதுவான அலை அமைப்பு ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாயில் பயன்படுத்தப்படுகிறது இப்போது ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாய்க்கு செல்வோம் பொதுவாக ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாய்களில் எலக்ட்ரான் துப்பாக்கி மற்றும் ஆர் எஃப் இன்டராக்ஷன் சர்க்யூட் மற்றும் எலக்ட்ரான் கற்றை கவனம் செலுத்தும் காந்தம் மற்றும் அட்டென்யூட்டர் மற்றும் ஒரு கலெக்டர் ஆகியவை உள்ளன இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் எனவே குழாயில் எலக்ட்ரான்களை செலுத்த எலக்ட்ரான் துப்பாக்கி பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஹெலிக்ஸின் இந்த முனைக்கு உள்ளீட்டு ஆர்எஃப் சமிக்ஞை வழங்கப்படுகிறது மறுமுனையில் ஆர்எஃப் வெளியீடு எடுக்கப்படுகிறது எலக்ட்ரான்களுக்கு இடையில் உள்ள விரட்டும் சக்திகளின் காரணமாக எலக்ட்ரான் கற்றை பரவுவதற்கு ஒரு சுற்றியுள்ள காந்தப்புலம் உள்ளது மற்றும் ஹெலிக்ஸ் சுற்றியுள்ள நிரந்தர காந்தத்தால் காந்தப்புலம் உருவாகிறது அடுத்ததாக நம்மிடம் ஒரு அட்டென்யூட்டர் உள்ளது இது மின்மறுப்பு பொருந்தாததால் உருவாகும் எந்தவொரு பிரதிபலித்த அலையையும் கவனிக்கப் பயன்படுகிறது பரஸ்பர பிராந்தியத்தின் போதுமான நீளத்திற்குப் பிறகு இந்த அட்டென்யூட்டர் வைக்கப்படுகிறது இதனால் பெருக்கத்துடன் ஒப்பிடும்போது பெருக்கப்பட்ட ஆர் எஃப் சிக்னலின் விழிப்புணர்வு முக்கியமற்றது பின்னர் எலக்ட்ரான் கற்றை சேகரிக்க ஒரு சேகரிப்பாளர் இருக்கிறார் எனவே இது பயண அலைக் குழாய்களில் இருக்கும் கூறுகளைப் பற்றியது அடுத்த சொற்பொழிவில் இந்த கட்டத்தில் இருந்து தொடங்குவோம் இன்று நாம் விவாதித்ததை சுருக்கமாக முதலில் நாம் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரானுடன் தொடங்கினோம் அதன் செயல்பாட்டுக் கொள்கையைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் விரிவான பகுப்பாய்வு மற்றும் ரிஃப்ளெக்ஸ் கிளைஸ்ட்ரான் மற்றும் அதன் பயன்பாடுகளின் விரிவான வேலை மெதுவான அலை கட்டமைப்புகள் மற்றும் அவை மின்காந்த அலை மற்றும் மெதுவான அலை கட்டமைப்புகளின் வகையை எவ்வாறு மெதுவாக்குகின்றன என்பதைப் பற்றி விவாதித்தோம் அதன் பிறகு நாங்கள் ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாய்களைத் தொடங்கினோம் அடுத்த விரிவுரையில் நான் ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாய்களின் வேலையிலிருந்து தொடங்குவேன் பின்னர் நடைமுறையில் கிடைக்கக்கூடிய ஹெலிக்ஸ் பயண அலைக் குழாய்களின் பயன்பாடுகள் மற்றும் விவரக்குறிப்புகள் பற்றி விவாதிப்பேன் பின்னர் ஹெலிக்ஸ் பயண அலை குழாய் பெருக்கி மற்றும் கிளைஸ்ட்ரான் பெருக்கி ஆகியவற்றின் ஒப்பீடு அதன்பிறகு மாக்னட்ரான்கள் போன்ற குறுக்கு புலம் நுண்ணலை குழாய்கள் அவற்றின் பயன்பாடுகள் மற்றும் நடைமுறையில் கிடைக்கக்கூடிய குறுக்கு புலம் குழாய்களின் விவரக்குறிப்புகள் பற்றி விவாதிப்பேன்